இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த விரிவுரையில் நாம் மிகவும் பிரபலமான ஸ்க்ரம் அதாவது அஜயில் வகையான மாதிரி பற்றி விவாதிப்போம் பல தொழில்கள் மற்றும் திட்டங்கள் இப்போது ஸ்க்ரமைப் பயன்படுத்துகின்றன பின்னர் நாம் விவாதித்த அனைத்து வாழ்க்கை சுழற்சி மாதிரிகள் என்ன என்பதை நாங்கள் மதிப்பாய்வு செய்வோம் கொடுக்கப்பட்ட திட்டத்திற்கான வாழ்க்கை சுழற்சி மாதிரியை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதைப் பாருங்கள் முடிந்தால் நாம் இன்னும் இருந்தால் திட்ட திட்டமிடல் குறித்த சில அறிமுக விவாதங்களை சிறிது நேரம் விவாதிக்கும் இப்போது விடுங்கள் ஸ்க்ரமைப் பார்ப்போம் கடந்த சொற்பொழிவில் நாங்கள் சுறுசுறுப்பான மாதிரிகளில் ஒன்றான ஸ்க்ரமைப் பார்த்தோம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஸ்பிரிண்ட் ஸ்பிரிண்ட் என்பது ஸ்க்ரமின் அடிப்படை செயல்முறை ஓட்டமாகும் ஒரு ஸ்பிரிண்ட் உண்மையில் ஒரு மறு செய்கை அல்லது நேர பெட்டியாகும் இதில் ஸ்பிரிண்டின் போது அதிகரிப்பு உருவாக்கப்பட்டு வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகிறது வழக்கமாக இது ஒரு மாத கால மறு செய்கை ஆகும் இதில் ஏற்கனவே இருக்கும் சில அம்சங்கள் மேம்படுத்தப்படலாம் அல்லது சில புதிய செயல்பாடுகள் செயல்படுத்தப்படலாம் தயாரிப்பு பின்னிணைப்பில் இருந்து தயாரிப்பு பின்னிணைப்பில் அனைத்து கதை புள்ளிகளும் உள்ளன அவை உருவாக்கப்பட வேண்டிய அம்சங்கள் ஒரு தயாரிப்பு பின்னிணைப்பில் பராமரிக்கப்படுகின்றன மற்றும் ஸ்பிரிண்ட் திட்டமிடலின் போது ஒரு ஸ்பிரிண்டிற்கான நோக்கங்கள் அடையாளம் காணப்படுகின்றன இது ஸ்பிரிண்ட் பேக்லாக் என்று அழைக்கப்படுகிறது இவை நோக்கங்கள் அல்லது தயாரிப்பு பின்னிணைப்பின் அம்சங்களின் துணைக்குழு 1 ஸ்பிரிண்டின் போது உருவாக்கப்படும் ஒரு ஸ்பிரிண்ட் ஒவ்வொரு நாளும் தொடரும் போது குழு சந்தித்து ஒவ்வொரு நாளும் அவர்களின் திட்டம் என்ன என்பதைப் பற்றி விவாதிக்கிறது மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் ஏதேனும் சிக்கல்கள் உள்ளன மற்றும் ஒரு மாத கால மறு செய்கைக்குப் பிறகு ஸ்பிரிண்ட் முடிந்ததும் ஸ்பிரிண்ட் என்ன செய்யப்படுகிறது என்பதற்கு மதிப்பாய்வு செய்யப்பட்டு பின்னர் இது வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகிறது ஸ்க்ரம் முறை அல்லது ஸ்க்ரம் மாதிரிக்கு தேவைப்படும் ஒரு விஷயம் ஒரு ஸ்பிரிண்டின் போது உருவாக்கப்பட வேண்டிய தயாரிப்பு பின்னிணைப்பின் துணைக்குழுவை குழு உறுப்பினர்கள் அடையாளம் கண்டவுடன் அது ஸ்பிரிண்ட் பின்னிணைப்பை உருவாக்குகிறது இது அணியுடன் வெளிப்புற குறுக்கீடு இல்லை அதாவது அவை செயல்படுத்த சில பொருட்களை எடுத்துக் கொண்டால் இந்த உருப்படிகளில் எந்த மாற்றங்களும் அனுமதிக்கப்படாது இல்லையெனில் அது குழப்பத்தை உருவாக்கும் ஸ்பிரிண்ட் ஒன்றிணைவதில்லை நிச்சயமற்ற தன்மை மற்றும் பல ஸ்பிரிண்டின் போது அனுமதிக்கப்பட்ட ஸ்க்ரம் அணியைப் போலவே ஸ்பிரிண்ட் அணியுடன் வெளிப்புற குறுக்கீடு எதுவும் அனுமதிக்கப்படாததற்கு இதுவே காரணம் ஸ்க்ரம் கட்டமைப்பில் உள்ள சில முக்கியமான கருத்துக்கள் இவை ஒன்று பல்வேறு வகையான பாத்திரங்கள் ஒரு ஸ்க்ரம் அணியில் தயாரிப்பு உரிமையாளர் ஒருவர் குழு உறுப்பினர்களில் ஒருவரான ஸ்க்ரம் மாஸ்டர் மற்றொரு குழு உறுப்பினராகவும் மற்ற குழு உறுப்பினர்களாகவும் இருக்கிறார் ஒரு ஸ்க்ரம் குழுவில் ஒரு தயாரிப்பு உரிமையாளர் ஸ்க்ரம் மாஸ்டரில் இவை வேறுபட்ட பாத்திரங்கள் இவை சிறப்பான குழு உறுப்பினர்கள் மற்றும் பிற குழு உறுப்பினர்கள் ஸ்க்ரம் கட்டமைப்பில் சில விழாக்கள் அல்லது கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டியது ஸ்பிரிண்ட் திட்டமிடல் கூட்டம் ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டம் ஸ்பிரிண்ட் பின்னோக்கிச் சந்திப்பு மற்றும் தினசரி ஸ்க்ரம் கூட்டம் இந்த கூட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஸ்பிரிண்ட் திட்டமிடல் கூட்டத்தில் இது ஒரு ஸ்பிரிண்ட் தொடங்குவதற்கு சற்று முன்பு நடத்தப்படுகிறது இங்கே தயாரிப்பு பேக்லாக் ஒரு துணைக்குழு அடையாளம் காணப்பட்டு ஸ்பிரிண்ட் பேக்லாக் உருவாகிறது இது ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டம் ஸ்பிரிண்டின் முடிவில் நடத்தப்படுகிறது இங்கே ஸ்பிரிண்டின் போது முடிக்கப்பட்ட பணிகள் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டம் ஸ்பிரிண்டின் முடிவில் நடத்தப்படுகிறது இது ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டத்திற்குப் பிறகு மற்றும் அடுத்த ஸ்பிரிண்ட் தொடங்குவதற்கு முன் அல்லது அடுத்த ஸ்பிரிண்ட் திட்டமிடல் கூட்டத்திற்கு முன்பு இங்கே என்ன செய்யப்படலாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய எந்தவொரு பிரதிபலிப்புகளும் விவாதிக்கப்படுகின்றன மற்றும் தினசரி ஸ்க்ரம் கூட்டம் தினசரி நடக்கிறது இங்கே குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் விவாதிக்கிறார்கள் a அவர்களின் திட்டம் என்ன என்பதை அவர்கள் எந்தவொரு தடைகளையும் எதிர்கொள்கிறார்கள் என்பதையும் திட்டத்தின் முன்னேற்றத்தைக் கண்காணிக்க ஸ்க்ரம் மாஸ்டருக்கு இது ஒரு வழியாகும் ஸ்க்ரம் கட்டமைப்பில் கட்டாயப்படுத்தப்பட்ட சில கலைப்பொருட்கள் உள்ளன ஒன்று தயாரிப்பு பின்னிணைப்பு இங்கே உருப்படிகள் அல்லது இன்னும் முழுமையடையாத அம்சங்கள் தயாரிப்பு பின்னிணைப்பில் பராமரிக்கப்படுகின்றன இது இன்னும் முழுமையடையாத செயல்படுத்தப்பட வேண்டிய அம்சங்களின் முன்னுரிமை பட்டியல் ஸ்பிரிண்ட் பின்னிணைப்பு என்பது தயாரிப்பு பின்னிணைப்பின் துணைக்குழு ஆகும் அவை ஸ்பிரிண்டின் போது முடிக்கப்பட உள்ளன எரியும் விளக்கப்படங்கள் இவை அடிப்படையில் ஒரு ஸ்பிரிண்டின் போது ஏற்பட்ட முன்னேற்றத்தின் சுருக்கமான பிரதிநிதித்துவங்கள் திட்டப்பணி முடிக்க வேண்டிய வேலைகளின் அளவு மற்றும் பல அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் எரியும் விளக்கப்படங்களைப் பார்ப்போம் முக்கிய உரிமையாளர்கள் தயாரிப்பு உரிமையாளர் மேம்பாட்டுக் குழு மற்றும் ஸ்க்ரம் மாஸ்டர் தயாரிப்பு உரிமையாளர் வாடிக்கையாளரின் ஆர்வத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழு உறுப்பினர் வாடிக்கையாளர் சார்பாக நினைக்கிறார் மேம்பாட்டுக் குழு பொதுவாக குறுக்கு செயல்பாட்டு திறன்களைக் கொண்ட 5 முதல் 9 பேர் அதாவது ஒவ்வொரு குழு உறுப்பினரும் பொதுவாக ஒரு சோதனையாளர் ஒரு GUI டெவலப்பர் குறியீட்டு முறை தரவுத்தளம் மற்றும் பல திறன்களைக் கொண்டிருக்கலாம் ஸ்க்ரம் மாஸ்டர் திட்ட மேலாளர் என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் உயர் நிர்வாகத்துடன் இடைமுகப்படுத்தும் குழு உறுப்பினர் மற்றும் எழும் எந்தவொரு சிரமங்களும் வாடிக்கையாளர்களுடனும் உயர் நிர்வாகத்துடனும் கலந்துரையாடுகிறார் மேலும் அணியின் உறுப்பினரை உயர்மட்ட நிர்வாகம் வாடிக்கையாளர்கள் மற்றும் பலருடன் பேசுவதைத் தடுக்கிறது மேலும் ஒரு ஸ்பிரிண்டின் போது ஏதேனும் வெளிப்புற குறுக்கீடு இருந்தால் அவர் தான் கவனித்துக்கொள்கிறார் தயாரிப்பு உரிமையாளர் வாடிக்கையாளரை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் வாடிக்கையாளரின் முன்னோக்கைப் பெற அவர் நெருக்கமாக தொடர்பு கொள்கிறார் தயாரிப்பு உரிமையாளர் தேவையான அம்சங்களை வரையறுக்கிறார் புதிய அம்சங்கள் அடையாளம் காணப்பட்ட சில அம்சங்களை நீக்கலாம் அல்லது மாற்றியமைக்கலாம் அம்சங்களின் வெளியீட்டு தேதியை அவர் தீர்மானிக்கிறார் சந்தை மதிப்பு அல்லது வாடிக்கையாளரின் மதிப்புக்கு ஏற்ப அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது தேவைப்பட்டால் ஒவ்வொரு மறு செய்கையிலும் பட முன்னுரிமையை சரிசெய்து இறுதியாக ஒரு ஸ்பிரிண்டின் முடிவில் பணி முடிவுகளை ஏற்றுக்கொள்கிறது அல்லது நிராகரிக்கிறது ஸ்க்ரம் மாஸ்டர் அடிப்படையில் திட்ட மேலாளர் அணி எதிர்கொள்ளும் எந்த தடைகளையும் நீக்குகிறார் அணி ஒத்திசைவானது முழுமையாக செயல்படுகிறது உற்பத்தி செய்கிறது நெருக்கமான ஒத்துழைப்பு உறுதி செய்யப்படுகிறது அங்குள்ள அனைத்து பாத்திரங்களும் செயல்பாடுகளும் ஒரு நெருக்கமான ஒத்துழைப்பு இருப்பதை உறுதிசெய்வது பொறுப்பாகும் மேலும் வெளிப்புற குறுக்கீடு வாடிக்கையாளர் உயர் நிர்வாகத்துடன் இடைமுகங்களிலிருந்து அணியைக் காப்பாற்றுகிறது எனவே குழு உறுப்பினர்கள் வெளிப்புற குறுக்கீட்டிலிருந்து ஒப்பீட்டளவில் தடுக்கப்படுகிறார்கள் குழு உறுப்பினர்கள் பொதுவாக 5 முதல் 10 பேர் குறுக்கு செயல்பாட்டு நிபுணத்துவம் பெற்றவர்கள் எடுத்துக்காட்டாக ஒரு குழு உறுப்பினருக்கு தர உத்தரவாத நிரலாக்கங்கள் இருக்கலாம் அல்லது யுஐ டிசைனிங் போன்றவற்றைச் சோதிக்கலாம் பொதுவாக வேறுபட்ட செயல்பாடுகள் மற்றும் அவற்றில் பல இருக்கலாம் அணிகள் சுய ஒழுங்கமைப்பைக் கொண்டிருக்கின்றன அதாவது வேலையின் எந்தப் பகுதியை யார் செய்வார்கள் எந்தப் பாத்திரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் மற்றும் ஒரு ஸ்பிரிண்ட்டின் போது அணியின் உறுப்பினர் மாற்ற அனுமதிக்கப்படுவதில்லை புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்படலாம் சில உறுப்பினர்கள் மாற்றப்படலாம் மற்றும் பல ஆனால் செயல்முறை நிலையானதாக இருக்க ஒரு ஸ்பிரிண்டின் போது எந்த மாற்றங்களும் அனுமதிக்கப்படாது இந்த விழாக்கள் 4 முக்கியமான கூட்டங்கள் இங்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன ஒன்று ஸ்பிரிண்டின் தொடக்கத்தில் நிகழும் ஸ்பிரிண்ட் திட்டமிடல் கூட்டம் ஸ்பிரிண்டின் போது உருவாக்கப்பட வேண்டிய அம்சங்களை தயாரிப்பு பின் பதிவிலிருந்து ஸ்பிரிண்ட் பேக்லாக் உருவாகிறது தினசரி ஸ்க்ரம் சந்திப்பு இது ஸ்பிரிண்டின் போது தினசரி சந்திப்பு ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பிரிண்டின் போது குழு உறுப்பினர்கள் ஒரு குறுகிய நேரத்திற்கு 15 நிமிடங்கள் சந்திக்கலாம் இல்லையெனில் ஒரு கூட்டம் நீடிக்கலாம் இல்லையெனில் கூட்டம் நீடிக்கக்கூடும் இது மிகக் குறுகிய சந்திப்பாகும் மேலும் அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை அவர்கள் விவாதிக்கிறார்கள் எந்த தடையும் மற்றும் பல ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டம் ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டத்திற்குப் பிறகு நடத்தப்படுகிறது அடுத்த ஸ்பிரிண்ட்டில் எடுக்கப்படக்கூடிய முன்னேற்றங்கள் மற்றும் பலவற்றைச் செய்ய முடிந்த காரியங்களைப் பிரதிபலிக்கும் ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டம் ஸ்பிரிண்டின் முடிவில் மேற்கொள்ளப்படுகிறது இங்கு ஸ்பிரிண்டின் போது அடையப்பட்ட பணிகள் வாடிக்கையாளருடன் உயர் நிர்வாகத்தில் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன ஸ்பிரிண்ட் திட்டமிடல் கூட்டம் ஒரு ஸ்பிரிண்ட் தொடங்குவதற்கு சற்று முன்பு மேற்கொள்ளப்படுகிறது இந்த ஸ்பிரிண்ட் திட்டமிடல் கூட்டத்தின் முக்கிய நோக்கம் ஸ்பிரிண்ட் பின்னிணைப்பை உருவாக்குவதாகும் இங்கே தயாரிப்பு பின்னிணைப்பு ஆராயப்பட்டு தயாரிப்பு பின்னிணைப்பு பொதுவாக முன்னுரிமை பெற்ற முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு முன்னுரிமை அம்சங்கள் தேர்வு செய்யப்பட்டு தயாரிப்பு உரிமையாளரும் அவர்கள் குழுவுடன் சேர்ந்து பேக்லாக் உருப்படிகள் எவை என்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இதனால் அது தேவையை பூர்த்தி செய்யும் வாடிக்கையாளரின் மற்றும் அது வெளியீட்டு இலக்குகளை பூர்த்தி செய்யும் ஸ்பிரிண்ட் திட்டமிடலின் போது அவர் பங்கேற்கும் திட்ட மேலாளரை ஸ்க்ரம் மாஸ்டர் செய்கிறார் மேலும் இது 1 மாத மறு செய்கை என்பதால் அணி யதார்த்தமான குறிக்கோள்களுக்கு ஒப்புக்கொள்வதை அவர் உறுதிசெய்கிறார் மேலும் வேலை 1 மாதத்தில் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் தினசரி ஸ்க்ரம் கூட்டம் ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகிறது பொதுவாக நாளின் தொடக்கத்தில் இது 15 நிமிடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட குறுகிய கூட்டமாகும் இது ஒரு ஸ்டாண்ட் அப் கூட்டம் ஏனென்றால் குழு உறுப்பினர்கள் அமர்ந்தால் கூட்டம் ஸ்டாண்ட் அப் கூட்டத்தை நீடிக்கக்கூடும் அது ஒரு சிக்கலைத் தீர்க்கும் கூட்டம் அல்ல ஆனால் கூட்டத்தின் நோக்கம் ஒருவருக்கொருவர் புதுப்பிக்க குழு உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அடையாளம் காண வேண்டும் அவர்கள் ஏதேனும் தடைகளை எதிர்கொள்கிறார்களா அடிப்படையில் ஒவ்வொரு குழு உறுப்பினரும் 3 கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்கள் உறுப்பினர் நேற்று என்ன சாதித்தார் இன்றைய திட்டம் என்ன ஏதேனும் தடைகள் உள்ளதா இவை ஒவ்வொரு குழு உறுப்பினரும் பதிலளிக்கும் 3 விஷயங்கள் மட்டுமே தினசரி ஸ்க்ரம் ஒரு சிக்கலைத் தீர்க்கும் கூட்டம் அல்ல என்பதை நினைவில் கொள்வது அவசியம் குழு உறுப்பினர்கள் உண்மையிலேயே ஒரு தீர்வைக் கேட்கவில்லை இது ஒரு தகவல் பகிர்வு கூட்டம் மற்றும் இது ஒரு பிழைத்திருத்தக் கூட்டம் அல்ல அவர் அட்டவணை etcetera பின்னால் இது தகவல் பகிர்வு மட்டுமே இங்கே ஒவ்வொரு குழு உறுப்பினரும் நேற்று எதைச் சாதித்தார்கள் இன்றைய திட்டம் என்ன ஏதேனும் தடைகள் உள்ளனவா என்பதைத் தெரிவிக்கின்றனர் ஸ்க்ரம் மாஸ்டர் அல்லது திட்ட மேலாளர் பங்கேற்கிறார் கலந்துரையாடல் தொடரும்போது இதுவரை எட்டப்பட்ட முன்னேற்றம் என்ன என்பதை அவர் எடுத்துக்கொள்கிறார் மேலும் திட்டத்தின் முன்னேற்றத்தைக் கண்காணிக்க திட்ட மேலாளருக்கு இது ஒரு சிறந்த வழியாகும் தினசரி ஸ்க்ரம் ஒரு சிக்கலைத் தீர்க்கும் கூட்டம் அல்ல என்பதை நினைவில் கொள்வது அவசியம் ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டம் ஸ்பிரிண்டின் முடிவில் மேற்கொள்ளப்படுகிறது அடிப்படையில் இங்கே ஸ்பிரிண்டின் போது நிறைவேற்றப்பட்ட பணிகள் மேலாண்மை தயாரிப்பு உரிமையாளர் குழு உறுப்பினர் மற்றும் வாடிக்கையாளர் பிரதிநிதி முன்னிலையில் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன இது ஒரு குறுகிய சந்திப்பாக இருக்க வேண்டும் பொதுவாக இது இப்போது முடிக்கப்பட்ட அம்சங்களின் நிரூபணம் ஆகும் பொதுவாக இவை கணினியில் உள்ளன அவை ஸ்பிரிண்டிற்குப் பிறகு எதை அடைய முடியும் என்பதைக் காட்டுகின்றன எந்த அம்சங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன அது எவ்வாறு இயங்குகிறது மற்றும் பல இது ஒரு முறைசாரா கூட்டமாகும் இது தயாரிக்கப்பட்ட விரிவான ஆவணங்களைப் போன்றதல்ல அப்படி இல்லை குழு உறுப்பினர்களுக்கான 2 மணிநேர தயாரிப்பு இது பூர்த்தி செய்யப்பட்ட அம்சங்களை எவ்வாறு முன்வைப்பது என்பது பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள் அது அந்த அம்சங்களை நிரூபிக்கிறது ஸ்க்ரமில் மிக முக்கியமான கலைப்பொருளில் ஒன்று தயாரிப்பு பின்னிணைப்பு ஆகும் தயாரிப்பு பேக்லாக் என்பது திட்டத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளின் பட்டியலாகும் தயாரிப்பு பின்னிணைப்பு இங்கே 2 வகையான உருப்படிகள் உள்ளன ஒன்று பயனர் தேட மற்றும் மாற்றுவது தரவுத்தளத்தில் உருப்படியை சேமிப்பது உறுப்பினர்களின் பதிவை வழங்குவது போன்ற பயனர் கதைகள் இவை கதை அடிப்படையிலான உருப்படிகள் இரண்டாவது வகை உருப்படிகளும் பணி அடிப்படையிலான உருப்படிகளாகும் பணி அடிப்படையிலான உருப்படிகள் விதிவிலக்கு கையாளுதலை மேம்படுத்துவது போன்றவை ஏனென்றால் இப்போது செயல்படுத்தப்பட்ட விதிவிலக்கு கையாளுதல் அது செயல்படுகிறது ஆனால் அது சரியாக இல்லை பின்னர் தயாரிப்பு பின்னிணைப்பில் ஒரு உருப்படி அறிமுகப்படுத்தப்படும் என்பது விதிவிலக்கு கையாளுதலை மேம்படுத்துவதாகும் எனவே இங்குள்ள சில உருப்படிகள் அடிப்படையில் பயனர் கதைகள் அல்லது பயனர் தேவைகள் மற்றும் மற்றவை வாடிக்கையாளர் முன்னோக்கின் அடிப்படையில் தயாரிப்பு உரிமையாளரால் முன்னுரிமை அளிக்கப்படுவதை எடுக்க சில செயல்களை முடித்த உருப்படிகளை அடிப்படையாகக் கொண்டவை தயாரிப்பு பின்னிணைப்பு அடிப்படையில் தயாரிப்பு உரிமையாளரால் நிர்வகிக்கப்படுகிறது பொதுவாக ஒரு விரிதாள் வடிவத்தில் பராமரிக்கப்படுகிறது மற்றும் பொதுவாக ஸ்பிரிண்ட் திட்டமிடல் கூட்டத்தின் போது உருவாக்கப்படும் எனவே இது ஒரு பொதுவான தயாரிப்பு பின்னிணைப்பு ஒரு விரிதாள் முன்னுரிமை மிக உயர்ந்தது உயர்ந்தது நடுத்தரமானது மற்றும் பல இங்கே இவை உருப்படி எண்கள் பின்னர் எங்கள் பயனர் கதைகள் மற்றும் பிற விவரங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய சில நடவடிக்கைகள் ஸ்பிரிண்ட் பின்னிணைப்பு என்பது தொடங்க வேண்டிய பொருட்களின் துணைக்குழு ஆகும் இது ஸ்பிரிண்ட் திட்டமிடல் கூட்டத்தின் போது உருவாக்கப்பட்டது அடிப்படையில் குழு உரிமையாளர்களுடன் தயாரிப்பு உரிமையாளர் அடுத்த ஸ்பிரிண்டிற்கு என்னென்ன பொருட்கள் எடுக்க வேண்டும் என்பதைத் தீர்மானிக்கிறார் ஆனால் பின்னர் அது தினசரி புதுப்பிக்கப்படுகிறது ஏனெனில் சில நடவடிக்கைகள் செய்யப்படுவதைக் கவனிக்கக்கூடும் மேலும் இது ஸ்பிரிண்ட் பின்னிணைப்பில் சேர்க்கப்படும் ஒரு ஸ்பிரிண்டின் போது ஸ்பிரிண்ட் பின்னிணைப்பு மாறுகிறது ஸ்பிரிண்ட் இலக்கை அடைய குழு உறுப்பினர் புதிய பணிகளைச் சேர்க்கலாம் அவர்கள் தேவையற்ற பணிகளையும் அகற்றலாம் ஆனால் பின்னர் விஷயம் என்னவென்றால் பின்னிணைப்பு அணியால் மட்டுமே புதுப்பிக்கப்படும் ஸ்பிரிண்ட் ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் தொடங்கியதும் வேலைக்கான வெவ்வேறு பொருட்களின் மதிப்பீடுகள் மற்றும் தேவைப்படும்போதெல்லாம் ஸ்பிரிண்ட் பேக்லாக் புதுப்பிக்கப்படும் இப்போது எரியும் விளக்கப்படங்களைப் பார்ப்போம் இது இதுவரை அடைந்த முன்னேற்றத்தைக் குறிக்கிறது எரியும் விளக்கப்படங்களில் 3 முக்கியமான வகைகள் உள்ளன ஒன்று ஸ்பிரிண்ட் பர்ன் டவுன் விளக்கப்படம் இது ஸ்பிரிண்டின் போது ஒரு தேதி வரை எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது வெளியீடு விளக்கப்படத்தை எரிக்கிறது ஒரு வெளியீடு பல ஸ்பிரிண்ட்களைக் கொண்டிருக்கலாம் மற்றும் வெளியீட்டிற்கான இந்த வேலை எவ்வளவு அடையப்பட்டுள்ளது வெளியீட்டு எரியும் விளக்கப்படத்தில் இது குறிப்பிடப்படுகிறது தயாரிப்பு எரியும் விளக்கப்படம் இது திட்டத்தின் நிறைவுக்கான ஒட்டுமொத்த முன்னேற்றமாகும் முதலில் ஸ்பிரிண்ட் பர்ன் டவுன் விளக்கப்படத்தைப் பார்ப்போம் இது ஸ்பிரிண்டின் போது அடைந்த முன்னேற்றத்தைக் குறிக்கிறது வழக்கமாக நாட்கள் முன்னேறும்போது மீதமுள்ள மணிநேரங்களை ஸ்பிரிண்ட் தொடங்கும் போது வேலை நேரங்களின் எண்ணிக்கையை மதிப்பிடலாம் பின்னர் நாட்கள் முன்னேறும்போது பல படைப்புகள் குறைகின்றன ஆனால் பின்னர் அது அதிகரிக்கக்கூடும் ஏனெனில் வேலையின் சிக்கலான தன்மையை தவறாக மதிப்பிடலாம் இது பொதுவாக வெளியிடுவதற்கான நேரத்தைக் காட்டுகிறது நாட்கள் 30 நாட்கள் மற்றும் ஸ்பிரிண்டின் முடிவில் அது 0 ஆக மாற வேண்டும் இது ஒரு நேர் கோடு அல்ல அன்றாட நிலையான முன்னேற்றம் அடையப்படவில்லை பல்வேறு தடைகள் உள்ளன மற்றும் மதிப்பீடுகள் ஸ்பிரிண்டாக திருத்தப்படுகின்றன முன்னேறுகிறது ஸ்பிரிண்ட் எரியும் விளக்கப்படங்களின் பெரிய பார்வை இவை ஒவ்வொரு நாளும் ஆரம்ப மதிப்பீட்டில் மீதமுள்ள மொத்த மணிநேரங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன பின்னர் முன்னேற்றமாக இந்த முன்னேற்றம் இது புதுப்பிக்கப்பட்டு இறுதியாக ஸ்பிரிண்டின் முடிவில் 0 ஆக மாற வேண்டும் இது வெளியீட்டு பர்ன் டவுன் விளக்கப்படம் ஒவ்வொரு வெளியீட்டிலும் பல ஸ்ப்ரிண்ட்கள் இருக்கலாம் மற்றும் வெளியீட்டின் போது பல கதை புள்ளிகள் செயல்படுத்தப்படுகின்றன அடிப்படையில் இது வெளியீட்டிற்கு தேவையான அனைத்து கதை புள்ளிகளும் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு இன்னும் எத்தனை ஸ்பிரிண்ட்கள் தேவை என்பதைக் குறிக்கிறது தயாரிப்பு எரியும் விளக்கப்படம் பெரிய ஒட்டுமொத்த படத்தை அளிக்கிறது இது எத்தனை ஸ்பிரிண்ட்கள் நிறைவு செய்யப்பட்டன எத்தனை தேவைப்படலாம் இங்கு 3 உருப்படிகள் குறிப்பிடப்படுகின்றன இது உண்மையான எரியும் உண்மையான முன்னேற்றத்தை மதிப்பிடப்பட்ட முன்னேற்றத்தையும் பின்னர் ஸ்பிரிண்டிற்கு முடிக்கப்பட்ட கதை புள்ளிகளான வேகத்தையும் தருகிறது ஸ்க்ரம் பொதுவாக 6 முதல் 10 பேர் வரையிலான சிறிய திட்டங்களுக்கானது ஆனால் பின்னர் இது நூற்றுக்கணக்கான மக்களை உள்ளடக்கிய பெரிய திட்டங்களுக்கும் முயற்சிக்கப்பட்டுள்ளது மேலும் இது ஸ்க்ரம் ஆஃப் ஸ்க்ரம்ஸ் என அழைக்கப்படுகிறது அல்லது மெட்டா ஸ்க்ரம் இதைப் பற்றி விவாதிக்காது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாங்கள் பல வளர்ச்சி செயல்முறைகளைப் பற்றி விவாதித்தோம் நீர்வீழ்ச்சி அடிப்படையிலான பல செயல்முறைகளைப் பற்றி விவாதித்தோம் அதிகரிக்கும் பரிணாம வளர்ச்சி ராட் மாதிரி மற்றும் பல வகையான சுறுசுறுப்பான மாதிரிகள் பற்றி நாங்கள் விவாதித்தோம் ஆனால் பின்னர் ஒரு திட்டத்தை வழங்கினால் திட்ட மேலாளராக நாம் பயன்படுத்த வேண்டிய வளர்ச்சி வாழ்க்கைச் சுழற்சி என்ன என்று கூறலாம் சரி ஆனால் அது திட்டத்தால் மட்டும் வரையறுக்கப்படவில்லை பயன்படுத்த வேண்டிய வாழ்க்கை சுழற்சி மாதிரி உற்பத்தியின் பண்புகள் மேம்பாட்டுக் குழுவின் பண்புகள் மற்றும் வாடிக்கையாளரின் பண்புகள் ஆகிய இரண்டையும் சார்ந்துள்ளது தயாரிப்பு மேம்பாட்டுக் குழு மற்றும் வாடிக்கையாளரின் பண்புகள் பற்றிய பகுப்பாய்வின் அடிப்படையில் வளர்ச்சி வாழ்க்கைச் சுழற்சி தீர்மானிக்கப்படுகிறது திட்டத்தில் நிச்சயமற்ற தன்மை மிக அதிகமாக இருந்தால் பொதுவாக பரிணாம அணுகுமுறை சாதகமானது திட்டம் முன்னேறும்போது அம்சங்கள் நிறைவு செய்ய அடையாளம் காணப்படுகின்றன நன்கு புரிந்துகொள்ளப்பட்ட பயன்பாடுகளுக்கு நீர்வீழ்ச்சி அடிப்படையிலான மாதிரிகள் விரும்பத்தக்கவை ஏனெனில் இதைச் செய்வதற்கான மிகச் சிறந்த வழி இவை மேலும் நீண்ட காலத் திட்டம் தயாரிக்கப்படுகிறது வலுவான நிர்வாகக் கட்டுப்பாடு முழுத் திட்டத்திற்கான திட்டமும் செய்யப்படுகிறது ஆனால் குழு உறுப்பினர்கள் புதியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு திட்டங்கள் மற்றும் இதே போன்ற திட்டங்களில் அதிக அனுபவம் இல்லை சில சிறிய அதிகரிப்புகள் திட்டமிடப்பட்டு முடிக்கப்பட்டு அந்த வழியில் திட்டத்தை உருவாக்கும் இடத்தில் பொதுவாக அதிகரிக்கும் மாதிரி விரும்பத்தக்கது இதன் மூலம் இந்த விரிவுரையை நிறைவு செய்வோம் பின்னர் திட்டத்தின் மதிப்பீட்டை எடுத்து பின்னர் திட்டத்தை திட்டமிடுவோம்